சரி மறுபடியும் கடத்தியானது மிக மிக சிறந்த கடத்தி என்ற எளிமைப்படுத்தும் ஒரு அனுமானத்தை நாம் எடுக்க முடியும் ஒரு முழுமையான மின்கடத்தியை எடுத்துக்கொள்வோம் அந்த அனுமானம் நம்மை எது நோக்கி இட்டுச் செல்கிறது ஒரு மின் கடத்தியில் அந்த வடிவத்தை நீங்கள் உற்று நோக்கும் போது மின்னோட்டங்கள் எங்கே இருக்கும் மேற்பரப்பின் மீது சரி இது மேற்பரப்பு மின்னோட்டங்களை குறிக்கிறது இங்கே மேலும் ஒன்று இருக்கிறது இது என்னால் மிகைப்படுத்தப்பட்டதும் கூட 00இங்கே இருக்கிறது மேற்பரப்பின் மீது மட்டுமே மின்னோட்டங்கள் இருக்கப் போகின்றன என்னால் இப்படி வரைய முடியும் என்னால் அவற்றை Js என்று அளிக்க முடியும் முழுமையான மேற்பரப்பு மின்னோட்டம் Js அந்த இன்டெகிரல் குறைக்கப்பட போகிறது இந்த முப்பரிமாண இன்டெகிரல் 2D இன்டெகிரலாக மாறும் அது வந்து சர்பேஸ் இன்டெகிரல் ஆகும் இது வந்து என்ன வடிவமாக மாறும் என்னால் மின்புலத்தை இவ்வாறு எழுத முடியும் Ezs Ezin இப்போது இதில் Ezin1j0 L2L22Gz2k2GJsdzd என்று என்னால் எழுத முடியும் இதில் r பகுதி இல்லை இது டெல்டா பங்க்ஷன் ஆக இருக்கிறது இது முழுமையான சர்பேஸ் இன்டெகிரல் ஆக மாறிவிட்டது எனவே இது 2D இன்டெகிரல் ஆகும் என்னால் வேறு எந்த அனுமானத்தையும் எடுக்க முடியுமா நாம் இந்த சமன்பாட்டை இங்கே பயன்படுத்தும்போது கடத்தியின் உடைய r ஆல் கட்டு படுத்த படுகிறோம் இல்லாவிட்டால் இந்த பவுண்டரி கண்டிஷன் செல்லுபடியானதாக இருக்காது நான் இதை சோதனை செய்ய எங்கே என்னுடைய அப்சர்வேஷன் பாய்ண்டை எடுக்க முடியும் இந்த கேள்வியை எழுதுவதற்கு எது சிறந்த தேர்வாக இருக்க முடியும் மாணவன் மேற்பரப்பின் மீது மேற்பரப்பின் மீது மேற்பரப்பின் மீது எது பிரச்சினையாக இருக்கும் மாணவன் 0 நான் இதே மாதிரி தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே ஒரு மாற்று இருக்கிறது நீங்கள் புள்ளியிடப்பட்ட கோட்டின் கம்பியின் அச்சு மீது வைக்கலாம் அல்லது மேற்பரப்பின் மீது வைக்கலாம் மாணவன் புள்ளியிடப்பட்ட கோடு புள்ளியிடப்பட்ட வரி என்பது சிறந்த தேர்வு ஏனென்றால் கிரீன் பங்ஷனுடைய சிங்குலாரிட்டி ஐ தவிர்க்க முடியும் கடத்தியின் உள்ளே மட்டுமே பவுண்டரி கண்டிஷன் செல்லுபடியாகும் மொத்த புலம் 0 ஆக இருக்கும் நாம் அச்சின் மையப்புள்ளியை தேர்வு செய்வோம் இது மறுபடியும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வரைபடமாக மாறுகிறது எனவே இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன் பாயிண்ட் ஆகும் R என்னவாக இருக்கும் இது வந்து என்ன இது வந்து இங்கே இருக்கும் என்னுடைய z அச்சு ஆகும் என்னுடைய R இன் மதிப்பு என்ன அதை நான் இங்கே எழுதப் போகிறேன் r மற்றும் r' க்கு இடையிலான தொலைவே R என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பிரைம்ட் கோஆர்டினேட்ஸ் மின்னோட்டத்தின் பகுதி Jsr′ இருக்கும் இடத்தில் உள்ளன Js இங்கே மேலும் கீழுமாக பயந்து கொண்டே இருக்கிறது இது வந்து பிரைம்ட் கோஆர்டினேட் ஆகும் மூல புள்ளி x'y'z' இன் இடம் எது அப்சர்வேஷன் பாயிண்ட் 00z இன் இடம் எது நான் தேர்ந்தெடுத்திருக்கும் அப்சர்வேஷன் பாயிண்ட் புள்ளியிடப்பட்ட கோட்டின் இணையாக உள்ளது இவை மூல புள்ளி x'y'z' ஆகும் மேற்பரப்பின் மீது மட்டும் இருக்கும்படியாக நான் இந்த மூல புள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறேன் ஏனென்றால் மின்னோட்டம் முழுமையான மேற்பரப்பு மின்னோட்டம் ஆகவே உள்ளது எனவே x2y2z2a2 கிரீன்ஸ் பங்ஷன் Green's function r மற்றும் r' இடையிலான தொலைவில் கொண்டிருக்கிறது எனவே நான் Ra2z z2 என்று எழுதுகிறேன் நான் எனது அப்சர்வேஷன் பாயிண்ட் ஐ இன்டெகிரல் செல்லுமிடத்தில் பொருத்துகிறேன் அது முழு மேற்பரப்பின் மீதும் செல்கிறது நீளம் 2D இன்டெகிரல் ஆக இருக்கிறது இதுவரை நான் பார்த்தது தெளிவாக இருக்கிறது நான் மேலும் சில எளிமைப்படுத்தும் அனுமானங்களை எடுக்கலாமா என்னால் 2D இன்டெகிரலை 1D இன்டெகிரலாக குறைக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் மாணவன் மறுபடியும் சொல்லுங்கள் மாணவன் உருளை வடிவமான சமச்சீரான உருளை வடிவம் பிரச்சனையே சமச்சீரான உருளை வடிவம் என்பதுதான் நான் இந்த Js ஐ தனியாக கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை அதற்கு இணையானவற்றை கருத்தில் கொண்டால் போதுமானது நான் இதை மேலும் செய்ய முடியும் முழுமையான மேற்பரப்பு மின்னோட்டத்தை கருத்தில் கொள்வதற்கு பதிலாக பிலமென்ட்டரி மின்னோட்டத்தை நான் கருத்தில் கொள்வேன் நான் இதை வேறு அடையாளத்தைக் கொண்டு அழைக்க முடியும் நான் இதை Iz′ என்று அழைக்க முடியும் என்னுடைய அப்சர்வேஷன் பாயிண்ட் இங்கே இருக்கிறது என்னுடைய R இன் மதிப்பு மாறாமல் அதே மதிப்பாகத்தான் இருக்கிறது இது கன்டோர் இன்டெகிரலை இங்கே தகர்த்துவிடும் இங்கே தோன்றும் இந்த மாறிலிகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முழு மேற்பரப்பின் மீது வரையறுக்கப்பட்ட Js இங்கே இருக்கிறது மாணவன் சார் செயல்படுத்தும் இவற்றின் மதிப்பை நாம் கணக்கிட்டோம் அவற்றை கணக்கிடுகிறோம் நாம் அச்சின் மையப்புள்ளிக்கு இணையாக பவுண்டரி கண்டிஷன் ஐ செயல்படுத்துகிறோம் மாணவன் அவற்றின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் எவற்றின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் மாணவன் நான் நான் கடத்தியின் மேற்பரப்பிற்கே முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறேன் ஏனென்றால் அங்கேதான் இது இருக்கிறது அது கடத்தியின் மேற்பரப்பிற்கு ஆதரவாக இருக்கிறது நான் தேர்ந்தெடுத்த கூர்நோக்கு புள்ளிகளில் இந்த சமன்பாட்டை செயல்படுத்த போகிறேன் நான் மேற்பரப்பின் மீது தேர்ந்தெடுத்து இருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் அது எனக்கு ஒரு சிங்குலாரிட்டியை கிரீன்ஸ் பங்ஷனில் Green's function கொடுத்திருக்கும் அதற்குப் பதிலாக நான் உருளையின் அச்சை தேர்ந்தெடுக்கிறேன் ஏனென்றால் அது எப்பொழுதும் ஒரு பூஜ்ஜியம் அல்லாத R ஐ பெற்றிருக்கும் இது வந்து நம்முடைய தேர்வு கஷ்டமானவற்றை தவிர்க்கும் விதமாக நாம் இதை தேர்ந்தெடுக்கிறோம் இப்போது இந்த சமன்பாட்டிற்கு என்ன நிகழும் இந்த சமன்பாடு Ezinij0 L2L22Gz2k2GIzdz IzJsd என்று மாறுகிறது நாம் அனைத்து மின் ஓட்டங்களையும் z திசையில் செல்வதாகவே எடுத்து இருக்கிறோம் செங்குத்தான ஸ்க்ரூ காம்போனன்ட் அதில் இல்லை ஏனென்றால் இது முன்னர் 2D இன்டெகிரலாக இருந்தது இது தற்போது 1D இன்டெகிரலாக இருக்கிறது மாணவன் d z ப்ரைம்க்காக d z ப்ரைம் இன்னும் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இங்கே இதன் மேல் இருக்கிறது இது முழுவதும் மேற்பரப்பு இது எல்லாம் ϕ கும் ஒரே மாதிரியாக உள்ளது இப்போது இங்கே இந்த சமன்பாட்டை பார்க்கும்போது இதன் கட்டமைப்பு இப்படி இருந்தது என்று உங்களுக்கு சொல்லவில்லை என்பது ஞாபகம் வருகிறது நான் கொண்டிருக்கும் இதைப்போன்ற ஒரு சமச்சீரான சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் நான் இதை மறுபடியும் வருகிறேன் இது இங்கே என்னுடைய மின்னோட்டம் ஆக இருந்தது இதை நான் எப்படி அழைத்தேன் அங்கே நான் வைத்ததே இது இதை நான் ஒரு அப்சர்வேஷன் கோடாகவும் மற்றும் ஒரு மின்னோட்டத்தின் கோடாகவும் பெற்றேன் இது வந்து அப்சர்வேஷன் மற்றும் இது வந்து சோர்ஸ் நான் இதை இரண்டு கோடுகளாக பெற்றபோது தொடக்கம் எங்கே இருக்கிறது என்பது முக்கியமானதாக இல்லை ஏனென்றால் இங்கே இதனுள்ளே எல்லா இடமும் இது இருக்கிறது R என்பது இவை இரண்டிற்கும் இடையே உள்ள தூரமாகும் சோர்ஸை இங்கே வைக்கிறேன் அப்சர்வேஷனை இங்கே வைக்கிறேன் இங்கே இருப்பது ஒரு சமச்சீரான சூழ்நிலை ஆகும் நாம் சோர்ஸையும் அப்சர்வேஷனையும் ஒரே கோட்டில் வைக்கப் போவதில்லை அவை எப்பொழுதுமே A வினால் பிரிக்கப்பட்டிருக்கின்றன மாணவன் இல்லை இது இங்கிருந்து இங்கே செல்கிறது இது வெறும் இயற்பியல் அல்ல கணிதத்தை எடுத்துக்கொண்டாலும் இது சமமாக இருக்கும் இயற்பியல் வழியாக நீங்கள் இதை எப்படி இருக்கும் என்று நினைக்கலாம் இது வந்து உங்களுடைய இன்டெகிரல் சமன்பாடு ஆக இருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது நாம் இங்கே பெற்றிருக்கும் முடிவே இறுதி வடிவமாக இருக்கிறது இது இந்த இன்டெகிரல்களை மதிப்பிட உதவுகிறது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாம் இதை இப்போது மூடிய வடிவத்தில் கணக்கிட போவதில்லை ஆனால் இது வெறும் எளிமைப் படுத்துதல் மட்டுமே மாணவன் z ' ஆரிஜினுக்கு இணையாக செல்கிறது z அச்சுக்கு இணையாக சொல்கிறது அப்சர்வேஷன் பாயிண்ட் இங்கிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளது இவை முழுவதும் சமச்சீரான சூழ்நிலைகள் நீங்கள் பெற்றிருக்கும் இந்த சமன்பாடு போக்லிங்க்டன்ஸ் இன்டெகிரல் சமன்பாடு Pocklington's integral equation என்று அழைக்கப்படுகிறது இதை முன்மொழிந்தவரின் பெயரிலேயே இது அழைக்கப்படுகிறது என்ன நடக்கப்போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா மிக மெலிதான கடத்தி இந்த அனுமானத்தை நான் எடுக்கவில்லை 1D இன்டெகிரல் ஐ நான் பெற மாட்டேன் ϕ கோஆர்டினேட்டின் ϕ coordinate மீது நான் இதை தீர்க்க வேண்டும் எனவே இது இருபரிமாண இன்டெகிரல் இது வந்து முழுமையான கடத்தி அல்ல என்ற ஒரு அனுமானத்தையும் நான் எடுத்தேன் மின்னோட்டங்கள் மேற்பரப்பின் மீது இருக்கும் என்ற அப்ராக்ஸிமேஷன் ஐயும் நான் இனி எடுக்கப் போவதில்லை அவை வால்யூமில் இருக்கின்றன இதை தீர்ப்பதற்காக நான் முழுமையான 3D வால்யூம் இன்டெகிரலை எடுக்கிறேன் எனவேதான் நான் உங்களை எளிதான இன்டெகிரல் சமன்பாட்டை எடுப்பதற்கு சொல்கிறேன் நான் இதை இங்கே தீர்க்க முடியும் அவை சரியாக இருக்கின்றன இங்கே இருக்கும் இந்த சமன்பாட்டை ஒரு முறை மீண்டும் எழுதுவோம்

L2L2IzKzzdzEzi இந்த முழு தொடரையும் இங்கே எழுதலாம் 1j02Gz2k2Gநான் இதை கெர்னல் K என்று அழைக்கப் போகிறேன் இங்கே இது இந்தக் குறுகிய வடிவத்திற்குள் மாறி இருக்கிறது இது இன்டெகிரல் சமன்பாட்டு தொகுதிக்குள் இருக்கும் ஒரு இன்டெகிரல் சமன்பாடு இதை எப்படி தீர்ப்பது என்று நாம் பார்த்திருக்கிறோம் MoM ஐ பயன்படுத்தி தீர்ப்பதன் முதல் படி என்னவாக இருக்கும் இங்கே மெத்தெட் ஆப் மூவ்மென்ட்ஸ் இன் நோக்கம் J அல்லது I ஐ கண்டுபிடிப்பது ஆகும் படி 1 என்பது மாணவன் டிஸ்க்ரீடைஸ் டிஸ்க்ரீடைஸ் என்பது சரி இது வந்து என்னுடைய மின்னோட்டம் இதை L2 லிருந்து L2 வரை இதே மாதிரி தனித்தனியாக மாற்றுங்கள் எனவே Izn1NInFnz என்று நான் சொல்ல முடியும் இது மாறாத மதிப்பை பெற்றுள்ளது என்றும் சொல்ல முடியும் இது ஒரு பல்ஸ் பேசிஸ் போன்று உள்ளது இது ஒரு பல்ஸ் சரியா நான் பல்ஸ் பேசிஸ் செய்யப்போகிறேன் அதன்பின் நான் என்ன செய்வேன் அடுத்தபடி உங்களுக்கு திரும்பிப் பார்ப்பது போன்று இருக்கும் படி 2 இதை டெஸ்டிங் செய்வதாக இருக்கும் மாணவன் டெஸ்டிங் டெல்டா பங்ஷனை பயன்படுத்தி டெஸ்டிங் செய்கிறோம் கணித முறைகளின் படி செய்யப்படும் அது வந்து என்ன கணித முறைகளின் படி எப்படி நான் செய்வேன் மாணவன் அதை பயன்படுத்தினோம் இடது கைப்பக்கமும் வலதுகைப் பக்கமும் உள்ள பங்ஷன்கள் z இன் பங்ஷன்களாகவே உள்ளன நான் δz − zm ஐ எடுக்க வேண்டும் dz கோஆர்டினேட்களின் மீது இன்டெகிரேட் செய்ய வேண்டும் அது வந்து உங்களுடைய பல்ஸ் பேசிஸ் மற்றும் டெல்டா டெஸ்டிங் ஆகும் எல்லா m கும் திருப்பி செய்யுங்கள் அது எனக்கு nxn சமன்பாடுகளின் முறையை கொடுக்கிறது அது என்னுடைய படி 3 In' இன் உடையதை தீர்க்க முயற்சியுங்கள் இந்தப் பகுதி மிகவும் எளிதானது ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே இந்த இன்டெகிரல் சமன்பாடுகளை இங்கே படித்து இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் இன்னும் சிறந்த பேசிஸ் பங்ஷன்களை செய்ய முடியும் நீங்கள் முக்கோண வடிவ பேசிஸ் பங்ஷன்களை செய்ய முடியும் நீங்கள் முழு டொமைன் பேசிஸ் பங்ஷன்களை எடுத்துக்காட்டாக ஃபோரியர் சீரியஸை செய்ய முடியும் மாணவன் ஃபோரியர் சீரிஸ் நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் பேசிஸ் பங்ஷன்களை செய்ய முடியும் ஃபோரியர் சீரிஸ் ஆண்டனா ப்ராப்ளம்களுக்கு இன்னும் சிறந்த கன்வர்ஜென்சை விரைவாக கொடுக்கும் ஏனென்றால் பொதுவாக அலைகள் சைனுசாய்டல் பங்ஷன்களை போன்று இருக்கின்றன ஏனென்றால் அவை டிரான்ஸ்மிஷன் லைனின் பின்புறத்தில் இருந்து வருகின்றன அவை ஏற்கனவே சைனுசாய்டல் ஆக இருக்கின்றன ஆண்டெனா அவற்றை சிறிது சிதைக்கிறது ஆனால் விலக்கம் பெரிதாக இருக்காது நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் உடன் கன்வர்ஜென்சை விரைவாக பெறுகிறீர்கள் நீங்கள் டெஸ்டிங் செய்ய முடியும் நீங்கள் டெல்டா டெஸ்டிங் செய்ய முடியும் அல்லது நீங்கள் கேலர்கின்ஸ் மெத்தடை செய்ய முடியும் அதில் நீங்கள் அதே பேசிஸ் பங்ஷனை பயன்படுத்துகிறீர்கள் எனவே புலமானது பொதுவாக MoM எதை செய்யவேண்டும் என்று சொல்லுவதில்லை தொழில்நுட்பத் தாள் அல்லது பாடநூல் நாம் இதை MoM ஐ பயன்படுத்தி தீர்க்கலாம் என்று சொல்கின்றன நாம் பேசிஸ் என்னவாக இருந்தது என்று கேட்க வேண்டும் டெஸ்டிங் என்னவாக இருந்தது அது எப்பொழுதுமே பல்ஸ் பேசிஸ் மற்றும் டெல்டா டெஸ்ட் ஆக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இதுவரையில் எப்படி நாம் வலது கை பக்கமுள்ள இன்சிடன்ட் பீல்டை கணக்கிடுவது பற்றி விளக்கமாக நாம் பெரிதும் பேசவில்லை